எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்துச்சென்ற எனர்ஜி மொமெண்ட்டம் உதாரணங்கள் முந்தைய விரிவுரையில் எலக்ட்ரோ மேக்னடிக்மின்காந்த அலைகள் அலைகள் இன்டென்சிட்டி சி மடங்கு சராசரி ஆற்றல் அடர்த்தி u க்கு சமமாக கொண்டிருப்பதைக் கண்டோம் u என்பது ஒரு அரை எப்சிலான் 0 மற்றும் ஸ்கொயர் ஆப் ஆம்ப்ளிடுயுட் அலைவீச்சு E02 ஆகும் அதாவது எலக்ட்ரோ மேக்னடிக் அலைகள் மூமென்டடத்தையும் கொண்டு செல்கின்றன இது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவில் u க்கு சமம் மற்றும் இதன் விளைவாக அது ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஆற்றல் ஐ சுமந்து உங்களுக்கு வெப்பத்தைத் தரக்கூடும் இப்போது இந்த விரிவுரையில் நான் 2 உதாரணங்களைத் தீர்க்கப் போகிறேன் இது எந்த வகையான மின் காந்த புலங்கள் என்பதையும் சாதாரண ஒளியிலிருந்து வரும் மின்காந்த கதிர்வீச்சு அல்லது அவை எந்த வகையான அழுத்தத்தைப் பயன்படுத்துகின்றன என்பதை உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறது எனவே இந்த விரிவுரை அடிப்படையில் எண்களைப் பற்றியது உதாரணமாக இப்போது ஒரு அறுபது வாட் விளக்கை எடுத்துக் கொள்வோம் அதாவது வெளிச்சம் வெளிவருவது மின்சாரம் அறுபது வாட் என்பதற்கு சமம் இந்த பல்பை ஒரு புள்ளி ஸோர்ஸ் ஆக ஆதாரமாக கருதலாம் மற்றும் பல்பில் இருந்து ஒரு மீட்டர் தூரத்தில் மின்சார புலம் வீச்சு மற்றும் காந்தப்புல வீச்சு ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் இந்த பல்பை விளக்கை ஐசோட்ரோபிகலாக கதிர்வீச்சு செய்யும் ஒரு புள்ளி மூலமாக ஸோர்ஸ் ஆக எடுத்துக் கொள்கிறேன் அதாவது கதிர்வீச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில்லை எனவே என்னிடம் இருக்கும் இந்த ஒரு விளக்கு இது அனைத்து திசைகளிலும் கதிர்வீச்சை அளிக்கிறது மேலும் அதனுடன் தொடர்புடைய மின்சார புலம் என்ன என்பதை ஒரு மீட்டரில் பார்க்க விரும்புகிறோம் அதாவது இந்த மின்காந்த அலைகள் அனைத்தும் ரேடியல் திசையில் பரவுகிறது நாம் இப்போது ஒரு பர்டிகுலர் திசை அதாவது மின்சார புலத்திற்குச் செல்லும் ஒரு குறிப்பிட்ட திசையை பார்ப்போம் அதற்கு செங்குத்தாக இருப்பது காந்தப்புலமாக இருக்கும் ஒரு யூனிட் பரப்பிற்கு ஒரு வினாடிக்கு எடுத்துச் செல்லப்படும் சக்தி அறுபது ஜூல்கள் டிவைடட் பை நான்கு பை ஆர் ஸ்கொயர் ஆக இருக்கும் எனவே அதாவது இது பதினைந்து ஓவர் பை வாட்ஸ் மீட்டர்2 ஆகும் இதுதான் அந்த சக்தி அப்படியெனில் சக்தி பை யூனிட் ஏரியா அதாவது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் ஏரியாவிற்கு ஆற்றல் என்னவாக இருக்கும் இது நிச்சயமாக போயண்டிங் திசையனுக்கு சமமாக இருக்கும் ஆகையால் இந்த c u என்பது c 12 எப்சிலான் 0 மற்றும் ஆம்ப்ளிடுயுட்2 அலைவீச்சு E02 ஆகும் இது பதினைந்து டிவைடட் பை pi க்கு சமம் மற்றும் நான் E 0 ஐ கணக்கிட விரும்புகிறேன் அதாவது இது ஸ்கொயர் ரூட் ஆப் முப்பது டிவைடட் பை pi c க்கு சமமாக இருக்கும் கணக்கீட்டை எளிதாக்குவதற்கு 4 ஆல் பெருக்கினால் 4 ஆல் பெருக்கலாம் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆப் 430 டிவைடட் பை4 pi C க்கு சமம் இது ஸ்கொயர் ரூட் ஆப் 1209109 டிவைடட் பை 3108 க்கு சமம் இது எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆப் 3600 தருகிறது அதாவது இது ஒரு மீட்டருக்கு 60 வோல்ட் ஐ தருகிறது 120E0215E030π c60Vm நீங்கள் 60 வாட் பல்பில் இருந்து விளக்கு 1 மீட்டர் தூரத்தில் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த கதிர்வீச்சுடன் தொடர்புடைய ஒரு மின்சார புலம் பல்பில் இருந்து வெளியேறும் அது ஒரு மீட்டருக்கு 60 வோல்ட் இது தான் மின்சார புலம் மேலும் நீங்கள் 1 மீட்டர் தூரத்தில் இருந்து சிறிது தொலைவுக்கு அப்பால் நகர்ந்தால் ஒரு பெரிய பகுதியில் ஏரியா சக்தி பவர் பரவுகிறது எனவே மின்சார புலம் குறையப் போகிறது அப்படியெனில் அதனுடன் தொடர்புடைய காந்தப்புலம் எப்படி இருக்கும் காந்தப்புல அளவு என்பது E0 டிவைடட் பை c க்கு சமமாக இருக்கும் எனவே இது 60 டிவைடட் பை 3 108 டெஸ்லாவுக்கு சமம் ஆக இருக்கும் அதாவது 2010 8 இது 2 10 மைனஸ் 7 டெஸ்லாவுக்கு சமம் ஆக இருக்கும் எனவே தொடர்புடைய காந்தப்புலம் உண்மையில் மிகச் சிறியது எடுத்துக்காட்டு 2 என நான் லேசர் ஐ சுட்டிக்காட்டி பேசப் போகிறேன் இது லேசர் ஒளியைக் கொடுக்கும் ஆய்வகத்தில் ஆடிட்டோரியத்தில் நாம் காணும் இந்த வழக்கமான லேசர் புள்ளியைக் கூறுவோம் இதன் சக்தி 20 மில்லி வாட் அதாவது ஒரு 20 மில்லி வாட் சக்தி வெளிவருகிறது என்றும் லேசர் ஒளி ஒரு கற்றை போல இருப்பதால் இந்த பீமின்ஒளிக்கற்றை ஆரம் ஒரு மில்லிமீட்டர் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த லேசர் ஒரு மேற்பரப்பில் முழுமையாக உறிஞ்சப்படும் பொழுது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் மேற்பரப்பில் வரும் லேசர் கற்றை முழுமையாக உறிஞ்சப்படுகிறது அப்போது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பகுதிக்கு மாற்றப்படும் மூமென்டடத்திற்கு சமமாக அழுத்தம் வருகிறது நம்மிடம் இருக்கும் ஏரியா pi r2 க்கு சமம் இது pi10மைனஸ் 6 m2 க்கு சமம் நம்மிடம் இருக்கும் பவர்சக்தி 20 மில்லி வாட்க்கு சமம் அல்லது 210மைனஸ் 2 வாட்ஸ் உள்ளது ஆகையால்போயண்டிங் திசையன் 2 10 2 டிவைடட் பை pi10 6 ஆக உயரும் இது 2104 டிவைடட் பை pi ஜூல்ஸ்செகண்ட்ஸ் மீட்டர்2க்கு சமம் எஸ் என்பது uc க்கு சமம் இங்கு u என்பது ஆற்றல் அடர்த்தி மற்றும் எனவே u என்பது S டிவைடட் பை C க்கு சமம் இது 2104 டிவைடட் பை pi 3108 க்கு சமமாக இருக்கும் இது 210மைனஸ் 6 டிவைடட் பை 3 pi ஜூல்ஸ்மீட்டர்2 க்கு சமமாக இருக்கும் அப்படியெனில் எடுத்து செல்லப்பட்ட மூமென்டம் எவ்வளவு Areaπr210 6π m2Power20 mW2×10 2 W S2×10 210 62×104Js m2 uSc2×104π×3×10823π10 6Jm2 ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவில் மூமென்டடத்தை குறிக்கும் வேகமான ஓட்டம் u ஆகும் இது 2 10 6 டிவைடட் பை 3pi பை க்கு சமமாக இருக்கும் இப்போது இதை kgms 1m2s என்று எழுதலாம் இதுதான் மூமென்டத்தை வேகத்தை மாற்றியது ஆகவே இதை தோராயமாக 2 அல்லது 2 2 10 7 Nm2 2×10 7Nm2 எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் நம் வாழ்வில் நாம் காணும் கதிர்வீச்சோடு தோராயமாக புலம் எவ்வளவு தொடர்புடையது என்பதும் அழுத்தம் எவ்வளவு என்பதும் ஆகும் ஒரு மீட்டருக்கு 10 வோல்ட் வரிசையில் புலம் மிகப் பெரியதாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் ஒளியால் பயன்படுத்தப்படும் அழுத்தம் மிகக் குறைவுஅதாவது 10 6 அல்லது 10 7 Nm2